மாணவர்களை வரவேற்கிறோம் இப்போது நான் உங்களுடன் பேசுகிறேன் எனவே நாம் நெகிழ்வான வரவு செலவுத் திட்டங்களைக் கற்றுக் கொள்ளும் பணியில் இருக்கிறோம்நெகிழ்வான வரவு செலவுத் திட்டங்களைப் பயன்படுத்தி எந்த நிறுவனத்தின் அல்லது எந்தவொரு அமைப்பினது செயல்திறன் மதிப்பீட்டிற்கு நாம் ஏன் செல்கிறோம் ஆகவே இங்கு எழுதப்பட்டிருப்பதைப் போல உண்மையில் முடிவுகள் மாஸ்டர் பட்ஜெட்டுகளிலிருந்து வேறுபடுவதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன முதல் காரணம் மற்ற செலவு இயக்கி நடவடிக்கைகளில் விற்பனை என்பது முதலில் கணிக்கப்பட்டதைப் போலவே இல்லை இதன் பொருள் 99 9 சதவிகிதம் ஏற்படலாம் ஒரே செயல்திறன் இருக்கப் போவதில்லை என்று நாம் திட்டமிடுகிறோம் ஆகவே நாம் திட்டமிடும் 10 சதவிகிதம் வரை ஒரு சிறிய வித்தியாசம் இருந்தால் ஒரு மாத காலாண்டில் கொடுக்கப்பட்ட 7 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பங்குகள் மற்றும் நம் விற்பனை 7 5 ஆகிவிட்டது பின்னர் எந்த பிரச்சினையும் இல்லை இல்லையெனில் ஒப்பிடுவதாக நினைக்கிறேன் ஏனென்றால் நாம் மாறுபாடுகளை பகுப்பாய்வு செய்யவில்லை ஆனால் எடுத்துக்காட்டாக 7 லட்சத்திற்கு நாம் திட்டமிட்டுள்ள ஒரு தீவிர வேறுபாடு உள்ளது பின்னர் உண்மையான விற்பனை 6 லட்சம் அல்லது 8 லட்சமாக மாறிவிட்டது நாம் மாறுபாடுகளை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் அதற்கு பிளேக்சிபிள் பட்ஜெட்டுகள் தேவை எண் இரண்டு என்னவென்றால் ஒரு அலகு செயல்பாட்டிற்கு வருவாய் அல்லது மாறி செலவு மற்றும் ஒரு காலத்திற்கு நிர்ணயிக்கும் செலவு ஆகியவை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை மாறி செலவும் மாறுகிறது நிலையான செலவும் மாறுகிறது நிலையான செலவும் அதிகரிக்கப்படலாம் ஆலைக்கான செலவு அதே அளவுதான் நீங்கள் 1 லட்சம் அலகு என்று உற்பத்தியை அதிகரிக்கப் போகிறீர்கள் என்றால் 50 லட்சம் கொள்ளளவு உள்ள மொத்தம் புதிய ஆலைக்கு நீங்கள் செல்லக்கூடாது இல்லையா ஆனால் உதாரணமாக நீங்கள் நிரந்தர ஊழியர்களாக இருக்கும் ஊழியர்களைப் பற்றி பார்த்தால் ஊழியர்களின் செலவு இதுவாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் இது சம்பளம் மற்றும் விளிம்பு செலவு நன்மைகள் சில x தொகையாக இருக்கும் ஆனால் அது ஒரு நிலையான தொகை நீங்கள் உற்பத்திக்குச் சென்றாலும் உற்பத்திக்குச் செல்லவில்லை என்றாலும் உங்கள் ஊழியர்களை நிரந்தர ஊழியர்கள் என்பதால் நிறுவனங்களை விட்டு வெளியேறும்படி கேட்க முடியாது ஆகவே காலப்போக்கில் நாம் அவர்களுக்கு சில கூடுதல் சலுகைகளை செலுத்தியுள்ளோம் அவர்களுக்கு பணம் செலுத்திய எந்தவொரு காரணத்தினாலும் அவற்றின் செலவு அதிகரிக்கப்படலாம் நிலையான செலவு அதிகரிக்கப்படுகிறது எனவே நாம் மாறுபாடுகளைத் தேட வேண்டும் எனவே செயல்திறனின் உண்மையான நிலை வருவாயின் அடிப்படையில் அல்லது செலவின் அடிப்படையில் இருக்கும்போது ஒரே மாதிரியாக இருக்காது அது குறைந்தபட்ச வாசல் மட்டத்திற்கு அப்பால் இருந்தால் நிச்சயமாக உண்மையான செயல்திறன் நம்முடன் இப்போது நீங்கள் மீண்டும் வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிக்கத் தொடங்கும் போது அந்த நேரத்தில் பட்ஜெட்டின் முழுப் பயிற்சியை செய்வதையும் நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவே பதில் பிளேக்சிபிள் பட்ஜெட் பிளேக்சிபிள் பட்ஜெட்டுகளைப் பயன்படுத்தி செயல்திறன் மதிப்பீடு செய்யலாம் செயல்திறன் மதிப்பீட்டிற்கு பிளேக்சிபிள் பட்ஜெட்டைப் பயன்படுத்துவதன் நோக்கம் எதிர்மறையான அல்லது மேம்பட்டதாக இருந்தால் நன்மை பயக்கும் பட்சத்தில் சரிசெய்யக்கூடிய உண்மையான முடிவுகளில் எதிர்பாராத விளைவுகளை தனிமைப்படுத்துவதாகும் செயல்திறன் மதிப்பீட்டிற்கு பிளேக்சிபிள் பட்ஜெட்டைப் பயன்படுத்துவதற்கான நோக்கம் எதிர்பாராத விளைவுகள் மற்றும் எதிர்பாராத வரவு செலவுத் திட்டங்களை தனிமைப்படுத்துவதாகும் என்பதை நாம் இங்கே கூறலாம் சரிசெய்யப்படக்கூடிய உண்மையான முடிவுகள் எதிர்மறையாகவோ அல்லது மேம்பட்டதாகவோ இருந்தால் விளைவுகள் ஏதேனும் வந்தாலும் அவை நேர்மறையான விளைவுகள் ஆகும் எனவே நாம் அதை மேம்படுத்த முடியும் எதிர்மறையான விளைவுகள் இருந்தால் அதை நாம் சரிசெய்ய வேண்டும் இப்போது எடுத்துக்காட்டாக மூலப்பொருளின் விலை 3 லட்சம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தோம் அது 2 5 லட்சம் ஆகும் மேலும் மாறுபாட்டை நாம் பகுப்பாய்வு செய்கிறோம் மேலும் இது 3 லட்சம் என்று கூட எதிர்பார்க்கப்படவில்லை என்பதைக் கண்டுபிடித்தோம் மதிப்பிடப்பட்ட மதிப்பீடு அதிக பக்கத்தில் இருந்தது உண்மையில் அது 2 5 லட்சம் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பட்ஜெட் தகவல்களை சரிசெய்வது நன்மை பயக்கும் எந்தவொரு காரணத்தினாலும் செலவு அதிகரித்திருப்பது எதிர்மறையான விளைவு என்றால் உங்கள் பட்ஜெட் மதிப்பீடுகளை நீங்கள் திருத்த வேண்டும் அல்லது நீங்கள் காரணங்களைத் தேட வேண்டும் மற்றும் அந்த கசிவுகளை கவனித்துக்கொள்ள வேண்டும் எனவே அடுத்த முறை பொருள் விலை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் இப்போது நாம் பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடுகளை எவ்வாறு சித்தரிக்கிறோம் இந்த இரண்டு ஸ்லைடுகள் பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடுகளான உண்மையான முடிவுகள் மற்றும் நெகிழ்வான வரவு செலவுத் திட்டங்களுக்கிடையிலான மாறுபாடுகள் மற்றும் பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடுகளை காட்டுகிறது அடுத்த மாறுபாடு பற்றி நான் கூறுகிறேன் அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்ப்பது பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடுகள் இவை இங்கே நீங்கள் காணும் மாறுபாடுகள் இது செயல்பாட்டு நிலை மாறுபாடுகள் என அழைக்கப்படுகிறது எனவே முந்தைய ஸ்லைடில் இந்த மாறுபாடு பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடு என்று அழைக்கப்படுகிறது இது பிளேக்சிபிள் பட்ஜெட்டிற்கும் உண்மையான முடிவுகளுக்கும் இடையிலான மாறுபாடாகும் அடுத்த ஸ்லைடில் இந்த மாறுபாடு என்ன என்பதைப் பார்க்கிறோம் மாஸ்டர் பட்ஜெட்டிற்கும் நெகிழ்வானவற்றுக்கும் இடையிலான செயல்பாட்டு நிலை மாறுபாடு பட்ஜெட் ஆகும் சரி இப்போது இந்த இரண்டு மாறுபாடுகள் ஸ்டாடிக் பட்ஜெட்டின் விஷயத்தில் நிகழ்கின்றன பட்ஜெட்டில் ஒரு வகை மட்டுமே வந்துள்ளது அது மாஸ்டர் பட்ஜெட்டிற்கும் விற்பனை நிலைக்கும் இடையிலான மாறுபாடு ஆகும் பின்னர் அது இங்கே ஒரு பிளேக்சிபிள் பட்ஜெட்டாக இருக்காது மற்றும் மாஸ்டர் பட்ஜெட் இடையே மாறுபாடு இருக்கும் நாம் இங்கே எழுதுவது பட்ஜெட் அல்லது ஸ்டாடிக் பட்ஜெட் மற்றும் உண்மையான செயல்திறன் ஆனால் இது மாஸ்டர் பட்ஜெட் மற்றும் பிளேக்சிபிள் பட்ஜெட் ஆகும் எனவே இப்போது நீங்கள் இந்த வேறுபாடு செயல்பாட்டு நிலை மாறுபாடுகள் மற்றும் பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடுகளை இரண்டு முறைகளில் அல்லது இரண்டு வழிகளில் புரிந்து கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்ட காலாண்டில் அல்லது கொடுக்கப்பட்ட மாதத்திற்கு நாம் திட்டமிட்டுள்ளோம் பட்ஜெட்டின் செயல்திறன் விற்பனை 7 லட்சம் ரூபாய் சந்தையில் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருளை உற்பத்தி செய்து விற்பனை செய்வோம் இது நம் பட்ஜெட் அதற்கான பட்ஜெட்டை நாம் தயார் செய்கிறோம் அதே நேரத்தில் நாம் ஒரு நிலைக்கு மட்டுமே பட்ஜெட்டை தயாரிக்கவில்லை இது நமது முக்கிய மதிப்பு 7 லட்சம் ஒரு மதிப்பு ஆனால் இது ஒரு ஸ்டாடிக் பட்ஜெட்டாக இருந்தால் இந்த அளவிலான விற்பனைக்கான பட்ஜெட்டை மட்டுமே நாம் தயாரிப்போம் என்று நாம் நினைத்தோம் ஆனால் நாம் இப்போது பிளேக்சிபிள் பட்ஜெட்டைப் பற்றி பேசுகிறோம் என்பதால் நம் உண்மையான விற்பனை எவ்வளவு என்பதை பார்க்க வேண்டும் ஆம் 8 லட்சம் ரூபாய் அல்லது அது 6 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு வரக்கூடும் இது சாத்தியமான எதையும் கொண்டிருக்கலாம் எனவே இந்த அளவிலான உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு நாம் இந்த முழு பயிற்சியையும் செய்துள்ளோம் ஆனால் அதை வெவ்வேறு சூத்திரங்களாக விகிதாசாரமாக மாற்றியுள்ளோம் மேலும் 7 இலட்சம் என்றால் நன்றாக இருக்கும் என்று ஒரு சூத்திரத்தை அமைப்பில் வைத்துள்ளோம் உண்மையான செயல்திறனுடன் பகுப்பாய்விற்குச் சென்று மாறுபாடுகளைக் கண்டறியவும் அது மீண்டும் 6 லட்சமாக வரக்கூடும் இது 6 லட்சமாக வந்தால் அதற்கான அமைப்பில் சூத்திரம் உள்ளது எனவே 6 லட்சத்துக்கும் 8 லட்சத்துக்கும் ஏற்கனவே பட்ஜெட் தயார் செய்யப்பட்டுள்ளது அது இல்லாவிட்டாலும் ஏற்கனவே நாம் வைத்திருக்கிறோம் அந்த 7 லட்சத்தை 6 லட்சம் அல்லது 8 லட்சமாக மாற்றும் தருணத்தில் கணினியில் உள்ள சூத்திரம் அனைத்து புள்ளிவிவரங்களையும் தானாகவே மாற்றும் எந்த நேரத்திலும் பட்ஜெட் தயாராக இருக்காது இப்போது நாம் பட்ஜெட் செயல்திறன் மாஸ்டர் பட்ஜெட் நிலை பற்றிப்பார்ப்போம் நாம் இங்கு என்ன பார்க்கிறோம் என்றால் மாஸ்டர் பட்ஜெட் மற்றும் பிளேக்சிபிள் பட்ஜெட் சரியான மாஸ்டர் பட்ஜெட் என்றால் என்ன இப்போது நீங்கள் மாஸ்டர் பட்ஜெட்டைப் பார்த்தால் கொடுக்கப்பட்ட மாத காலாண்டில் விற்பனையின் மாஸ்டர் பட்ஜெட் நிலை 7 லட்சம் ஆகும் இப்போது உண்மையான செயல்திறன் 6 லட்சமாக குறைந்துள்ளது எனவே முதலில் நாம் என்ன செய்வோம் முதலில் நாம் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் அதாவது நம் விற்பனை நிலை குறைந்துவிட்டது எனவே இதனை எவ்வாறு அழைப்போம் நாம் பல்வேறு பெயரிடுகிறோம் நீங்கள் பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாட்டைப் பார்த்தால் இது மாறுபாடுகள் என அழைக்கப்படுகிறது பின்னர் இரண்டாவது செயல்பாட்டு நிலை மாறுபாடு ஆகும் எனவே இந்த மாறுபாடு செயல்பாட்டு நிலை மாறுபாடு என அழைக்கப்படுகிறது உங்கள் செயல்பாட்டு நிலை மாற்றப்பட்டதால் உங்கள் செயல்பாட்டு நிலை மாஸ்டர் பட்ஜெட் 7 லட்சமாக இருந்தது இந்த செயல்பாடு 7 லட்சத்திலிருந்து 6 லட்சமாக குறைந்துள்ளது எனவே செயல்பாடு ஏன் குறைந்துவிட்டது விற்பனையின் 1 லட்சம் மதிப்பு எடுத்துக்காட்டாக இப்போது விற்பனை குறைந்துவிட்டால் விற்பனையின் எதிர்மறையான 1 லட்சம் ரூபாய் இருப்பதைக் காண்போம் இப்போது அதே போல அனைத்து செலவுகளும் ஒரே விகிதத்தில் குறைந்து வருவாய் 7 லட்சத்திலிருந்து 6 லட்சமாக குறைந்துவிட்டது மேலே நாம் கூறியது சாத்தியமானால் செலவுகள் ஒரே மாதிரியாக வருவாய் மட்டுமே குறைந்துவிடும் வருவாய் 7 முதல் 6 வரை குறைந்துவிட்டால் அதற்கேற்ப மற்ற எல்லா செலவுகளும் குறைந்துவிட்டால் நாம் அதைப் பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை என்று நினைக்கிறேன் விற்பனை குறைந்துவிட்டது எனவே அதைப் பொறுத்து 7 லட்சம் நம் செயல்திறன் 6 லட்சமாகக் குறைந்துள்ளது அதேபோல் நம் செலவுகளும் குறைந்துவிட்டன எனவே இது லாபத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தாது எனவே இந்த பட்ஜெட்டிற்கும் பிளேக்சிபிள் பட்ஜெட்டிற்கும் இடையில் இந்த ஒப்பீட்டை நீங்கள் செய்யும்போது நீங்கள் மாஸ்டர் பட்ஜெட் ஸ்டாடிக் பட்ஜெட் செயல்பாடு மற்றும் பிளேக்சிபிள் பட்ஜெட் ஆகியவற்றை ஒப்பிட்டுப் பார்ப்பீர்கள் நம்மிடம் 6 லட்சம் உள்ளது எனவே இரண்டையும் ஒப்பிடுவோம் இதன் பொருள் முதன்மை பட்ஜெட் மற்றும் பிளேக்சிபிள் பட்ஜெட் என அழைக்கப்படும் மாறுபாடு என்று அழைக்கப்படுகிறது இப்போது இதற்கு முன் நாம் இன்னும் ஒரு பகுப்பாய்வைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் இங்கே ஒரு பகுப்பாய்வு என்பது பிளேக்சிபிள் பட்ஜெட் மற்றும் உண்மையான முடிவு நீங்கள் செய்யும் இரண்டாவது பகுப்பாய்வு என்னவென்றால் 6 லட்சத்தின் செயல்திறனை 6 லட்சம் பட்ஜெட்டுடன் ஒப்பிடுவது செயல்திறன் உண்மையான செயல்திறன் 6 லட்சம் என்பதால் முதல் ஒப்பீடு 7 லட்சத்துக்கும் 6 லட்சத்துக்கும் இடையில் உள்ளது இரண்டாவது ஒப்பீடு 6 லட்சம் பட்ஜெட்டிற்கும் 6 லட்சத்தின் உண்மையான செயல்திறனுக்கும் இடையில் உள்ளது எனவே இது ஒரு மாறுபாடு செயல்பாட்டு நிலை ஏனெனில் செயல்பாட்டு நிலை 7 முதல் 6 வரை குறைந்துவிட்டது பின்னர் பிளேக்சிபிள் பட்ஜெட் அதாவது 6 லட்சம் விற்பனையாக குறைந்துள்ளது எனவே அனைத்து உண்மையான செலவுகளும் குறைந்தது மாறி செலவினங்களையாவது விகிதாசாரமாகக் குறைக்கப்பட்டுள்ளனவா அல்லது நமது மாறி செலவுகள் மாறாது உள்ளதா நிலையான செலவுகள் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுவதில்லை எனவே செலவு அதே விற்பனையில் குறைந்துவிட்டது இலாபம் நஷ்டத்தில் ஆகிவிட்டது அல்லது லாபம் விகிதாசாரமாக குறைந்துவிட்டது இது இங்கே முக்கிய குறிக்கோள் எனவே நாம் இங்கு கணக்கிட்ட இரண்டு வகை மாறுபாடுகள் மற்றும் இந்த இரண்டு மாறுபாடுகள் 6 லட்சத்தின் பட்ஜெட்டை 6 லட்சத்தின் உண்மையான முடிவுடன் ஒப்பிடும் போது இது பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடு என்றும் இரண்டாவது இரண்டாவது நிலையான நிலைக்கு 7 லட்சத்திற்கான பட்ஜெட் செய்யப்பட்ட தகவலை 6 லட்சத்திற்கான பிளேக்சிபிள் பட்ஜெட்டுடன் ஒப்பிடுகிறீர்கள் எனவே இது 7 லட்சம் 6 லட்சங்களுக்கு எதிர்பார்க்கப்படும் செயல்திறன்

இந்த செயல்திறன் எதிர்பார்க்கப்பட்டது பின்னர் எதிர்பார்க்கப்பட்ட மாறுபாடு என்ன குறைந்த அளவிலான செயல்பாட்டின் காரணமாக விற்பனை வரும்போது மாறி செலவும் குறைந்து கொண்டே வருவதைக் கண்டறிந்து கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் இப்போது மேலும் இரண்டு முக்கியமான கருத்துகளைப் பற்றி பேசுவோம் ஏனென்றால் நாம் ஏன் முழு பட்ஜெட் பயிற்சியை செய்கிறோம் இதை நாம் ஏன் செய்கிறோம் நம் ஒட்டுமொத்த மேலாண்மை முடிவெடுக்கும் செயல்முறையை மிகவும் பயனுள்ளதாக மாற்ற விரும்புகிறோம் ஆதலால் ஆனால் நாம் திட்டமிடுகிறோம் நாம் அடையப் போகிறோம் உங்களால் திட்டமிட முடியாவிட்டால் நாம் ஒரு நல்ல அமைப்பு அல்ல நம் வணிகம் நல்ல வணிகம் அல்ல நாம் ஒரு நல்ல வணிக வடிவம் அல்ல நம் திறமையை நம்மால் வெல்ல முடியாது நாம் செல்லத் திட்டமிட விரும்பும் வரிசையில் ஐந்து வருடங்களுக்கு கீழே ஒரு மட்டத்தை எட்ட முடியாது எனவே அந்த வரவு செலவுத் திட்டத்திற்கு பட்ஜெட்டின் முக்கிய நன்மை மேலாண்மை முடிவெடுப்பதன் செயல்திறன் ஆகும் ஆனால் நாம் அதை செயல்திறன் அல்லது செயல்திறன் என அழைக்கலாம் உங்கள் முழு பட்ஜெட் பயிற்சியும் திறமையாக இருந்தால் செயல்திறன் அதை நோக்கி நகர்கிறது அல்லது ஒட்டுமொத்த மேலாண்மை முடிவெடுப்பது பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் பட்ஜெட் பயிற்சி திறமையாக இல்லாவிட்டால் உங்கள் மேலாண்மை முடிவெடுப்பது திறமையான முடிவு என்று நீங்கள் கூற முடியாது முதலில் செயல்திறனைப் பார்ப்போம் செயல்திறன் என்றால் என்ன செயல்திறன் என்பது ஒரு அளவிலான அளவிலான வெளியீடுகளுக்கு ஒரு புள்ளியில் பயன்படுத்தப்படும் உள்ளீடுகள் வெளியீடு என்றால் 7 லட்சம் மதிப்புள்ள விற்பனை இது இலக்கு பட்ஜெட் உண்மையான செயல்திறன் விற்பனையின் 6 லட்சம் மதிப்புடையது எனவே உள்ளீட்டு வெளியீட்டு விகிதம் என்ன மூலப்பொருளின் அடிப்படையில் விற்பனையின் 7 லட்சம் மதிப்புக்கு தேவையான உள்ளீடு செலவு 3 லட்சமாக இருக்க வேண்டும் இது 7 லட்சத்திலிருந்து 6 லட்சமாகக் குறைந்துவிட்டால் விற்பனை நிலை பொருள் மட்டத்திற்கு விகிதாசாரமாகவும் இருக்கும் மேலும் பொருள் செலவு குறைந்துவிட்டது எனவே அந்த செயல்திறன் மட்டத்தை பராமரிக்க முடிந்தால் வெளியீடு மட்டுமே போகிறது பின்னர் உள்ளீட்டு செலவு போகிறது வெளியீடு குறைந்து கொண்டே வந்தால் உள்ளீட்டு செலவும் குறைந்து வருகிறது உங்கள் முடிவெடுப்பது திறமை மற்றும் நிறுவனத்தின் அனைத்து வளங்களையும் நீங்கள் திறமையாகப் பயன்படுத்துகிறீர்கள் அது நிதி அது செயல்பாடு அது மனிதவளம் என எதுவாகவும் இருக்கலாம் ஆனால் அது அவ்வாறு இல்லையென்றால் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விற்பனையின் திட்டத்தை நீங்கள் கொண்டிருந்தபோது உங்கள் செலவு மதிப்பீடு இதுதான் ஆனால் விற்பனை 7 முதல் 6 லட்சம் வரை குறைந்துவிட்டால் விகிதாசார விகிதத்தில் மாறி செலவு குறையும் இதன் பொருள் உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கு இடையில் பொருத்தம் இல்லை அது திறமையான பட்ஜெட் அல்லது திறமையான முடிவெடுத்தல் என நாம் அழைக்க மாட்டோம் அது திறமையாக இல்லாவிட்டால் ஒட்டுமொத்த மேலாண்மை முடிவெடுப்பது பயனுள்ளதாக இருக்கும் என்று நிச்சயமாக நீங்கள் கூற முடியாது எனவே செயல்திறன் என்பது ஒரு குறிக்கோள் நோக்கம் அல்லது இலக்கு எட்டப்பட்ட அளவு எனவே நீங்கள் திறமையான மேலாளராக இருக்க விரும்பினால் நீங்கள் மிகவும் திறமையான நபராக திறமையான முடிவெடுப்பவராக ஆக வேண்டும் இதனால் அனைத்து வழிகளிலும் பட்ஜெட்டின் குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் உண்மையான செயல்திறன் அல்லது ஏதேனும் ஒரு சிறந்த நிர்வாகம் இருந்தால் நிறுவனம் மிகவும் திறமையானதாக இருக்கும் எதிர்காலத்தை எதிர்நோக்கக்கூடிய இடத்தில் நாம் எதை எடுக்கப் போகிறோம் அந்த முடிவுகள் நிறுவன இலக்குகளின் குறிக்கோளை அடைவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இலக்குகள் மற்றும் ஒட்டுமொத்த மேலாண்மை முடிவெடுப்பது பயனுள்ள மேலாண்மை முடிவெடுப்பதாக அழைக்கப்படும் அதனால்தான் பட்ஜெட் ஒரு முக்கியமான கருவியாகும் மற்றும் பட்ஜெட்டின் செயல்திறன் பட்ஜெட் பயிற்சி பிரதிபலிக்கும் இதில் என்ன வித்தியாசம் உண்மையான மற்றும் பட்ஜெட் முடிவுகளுக்கு இடையிலான விலகல்கள் வேறுபாடுகளாக உள்ளன இப்போது முதலில் செய்ய வேண்டியது மாறுபாடுகளின் காரணங்களை தனிமைப்படுத்துவது பட்ஜெட்டுகளைத் தயாரிப்பது பின்னர் உண்மையான தகவல்களைச் சேகரித்து பின்னர் மாறுபாடுகளைக் கணக்கிடுவது மாறுபாடுகள் 10 சதவிகிதம் அல்லது 50000 என்ற எல்லைக்குள் இருந்தால் நாம் வரம்பிற்குள் இருக்கிறோம் ஆனால் மாறுபாடுகள் 10 சதவிகிதம் அல்லது 50000 க்கு மேல் இருந்தால் எடுத்துக்காட்டாக இது எந்த மட்டத்திலும் இருக்கலாம் இது நுழைவு நிலை என்று அழைக்கப்படுகிறது இதன் விளைவு என்னவாக இருக்கும் முதலில் மாறுபாடுகள் இருக்கும் நேர்மறை அல்லது எதிர்மறை ஆகிய வேறுபாடுகளை கண்டுபிடிக்க பகுப்பாய்வு தேவை அந்த மாறுபாடுகளுக்கான காரணங்கள் நேர்மறையானவை மற்றும் எதிர்மறையானவை எனக் கண்டறியப்பட்டால் அவை தனிமைப்படுத்தப்பட வேண்டும் அவை அகற்றப்பட வேண்டும் எனவே அடுத்த பட்ஜெட் காலத்தில் அடுத்த காலாண்டில் அடுத்த 6 மாதங்களில் அடுத்த ஒரு வருடத்தில் அந்த மாறுபாடுகள் ஏற்படாது நம் செயல்திறனானது நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ அதைச் செய்ய முடியும் மாறுபாடுகளின் காரணங்களை தனிமைப்படுத்துவதில் மேலாளர்கள் உண்மையான முடிவுகளுடனான ஒப்பீட்டைப் பயன்படுத்துகின்றனர் மாஸ்டர் பட்ஜெட்டுகள் மற்றும் பிளேக்சிபிள் பட்ஜெட்டுகள் நிறுவனத்தின் செயல்திறனை மதிப்பிடுகின்றன நம்மிடம் மூன்று மதிப்பீடுகள் உள்ளன ஒன்று முதன்மை பட்ஜெட் மற்றொன்று 6 லட்சம் முதன்மை பட்ஜெட்டின் உண்மையான செயல்திறன் 7 லட்சம் பின்னர் 6 லட்சங்களுக்கு பிளேக்சிபிள் பட்ஜெட் எனவே மூன்று ஒப்பீடுகள் உள்ளன மாஸ்டர் பட்ஜெட்டை 6 லட்சத்தின் உண்மையான செயல்திறனுடன் ஒப்பிட்டு பின்னர் பிளேக்சிபிள் பட்ஜெட்டை 6 லட்சம் 6 லட்சத்தின் உண்மையான செயல்திறனுடன் ஒப்பிட்டு பின்னர் எந்த விதமான மாறுபாடும் உள்ளதா என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படியானால் என்ன அதற்கான காரணங்கள் இரண்டாவதாக செயல்திறன் மிக்கதாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் இலக்குகளை நீங்கள் அடைய முடிந்தால் உங்கள் செயல்திறன் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் அந்த செயல்திறன் மேலாண்மை முடிவெடுக்கும் செயல்திறனின் விளைவாகும் எனவே இரண்டும் இருக்கும் நாம் திறம்பட செயல்பட்டால் நாம் திறமையாக இருக்க வேண்டும் நாம் திறமையாக இருக்க வேண்டும் ஆம் நாம் திறமையாக இருக்க வேண்டும் ஆனால் நாம் திறமையாக இல்லாவிட்டால் நாம் திறம்பட இருக்க முடியாது மேலும் மேலாண்மை முடிவுகளில் செயல்திறன் எதுவும் இல்லை என்பது இதன் பொருள் முழு பட்ஜெட் பயிற்சியும் உள்ளது ஆனால் நமக்கு எந்த முடிவையும் தரவில்லை இந்த முழு கணக்கீடுகளும் வீணாகிவிட்டது எனவே அந்த நிலைமை வரக்கூடாது உங்கள் பட்ஜெட் செயல்பாட்டில் இருந்தால் அந்த நிலைமை ஏற்படக்கூடாது அதை கவனமாக மிகத் தீவிரமாகச் செய்து பின்னர் நீங்கள் பட்ஜெட் செய்யப்பட்ட இலக்குகள் அல்லது பட்ஜெட் செய்யப்பட்ட முடிவுகளான குறிக்கோள்களை அடைய முயற்சி செய்யுங்கள் இப்போது நாம் பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடுகளுக்கு செல்கிறோம் சில மிக எளிய சூத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் இரண்டு வழிகளில் கணக்கிடக்கூடிய பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடுகள் உள்ளன ஒன்று மொத்த பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடு ஆகும் முதலில் மொத்த பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாட்டைக் கணக்கிடுகிறோம் உண்மையான விற்பனை நடவடிக்கைகள் கழித்தல் மொத்த பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடு மொத்த விற்பனை முடிவுகளுக்கு சமமாகும் இதுவே பிளேக்சிபிள் பட்ஜெட் ஆகும் இப்போது பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடுகள் என்பது இங்கு முக்கியமாக இருப்பதைக் குறிக்கிறது எடுத்துக்காட்டாக உங்கள் உண்மையான பட்ஜெட் 6 லட்சம் ரூபாய் மதிப்புடையது மேலும் 6 லட்சம் அளவிற்கான பட்ஜெட்டை நாம் தயார் செய்வோம் ஏனென்றால் நாம் ஏற்கனவே சூத்திரங்களை கணினியில் வைத்திருக்கிறோம் எனவே இது 6 லட்சம் 8 லட்சம் ஒன்பது லட்சம் அல்லது 7 லட்சம் எந்தவொரு உண்மையான செயல்பாட்டிற்கும் முடிவுகளை மாற்ற சில நிமிடங்கள் மட்டுமே ஆகும் எனவே இது 6 லட்சம் பட்ஜெட்டாகும் இது உண்மையானது பின்னர் இந்த இரண்டிற்கும் இடையிலான ஒப்பீடு இந்த இரண்டிற்கும் இடையிலான ஒப்பீட்டை நாம் செய்யும்போது இதன் விளைவாக மாறுபாடுகள் இருக்கும் சரி நீங்கள் இந்த மாறுபாடுகளைக் கண்டுபிடிக்கப் போகும்போது அந்த மாறுபாடுகளுக்கான காரணங்களை அறிந்து கொள்ள வேண்டும் ஸ்லைடு நேரம் 1904 ஐப் பார்க்கவும் பின்னர் அடுத்தது விற்பனை செயல்பாட்டு மாறுபாடு மற்றும் விற்பனை செயல்பாட்டு மாறுபாட்டிற்கு மொத்த விற்பனை செயல்பாட்டு மாறுபாடு ஆகும் அதற்கான சூத்திரம் என்ன மொத்த விற்பனை செயல்பாட்டு மாறுபாடு அதை எவ்வாறு கண்டுபிடிப்பது நான் உங்களுடன் விவாதிக்கும்போது மொத்த விற்பனை நடவடிக்கை மாறுபாடு மாஸ்டர் பட்ஜெட்டில் 7 லட்சமாக இருக்கும் என்று கூறினேன் உண்மையான செயல்திறன் 6 லட்சம் எனவே நம் செயல்பாடு 1 லட்சம் குறைந்துள்ளது நம் விற்பனை சரிந்துவிட்டது எதிர்மறை மாறுபாடு ஒரு லட்சம் எனவே நாம் பட்ஜெட் அறிக்கையைச் தயார்செய்து ஒப்பிட்டுப் பார்க்கும்போது இரண்டு படிகளில் வடிவங்களைத் தயாரிக்கிறோம் என்பதை நாம் இப்போது கண்டுபிடிக்க வேண்டும் நாம் மொத்த செலவை இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம் அது மாறி செலவு மற்றும் நிலையான செலவு ஆகும் எனவே அறிக்கையை எவ்வாறு தயாரிப்பது முதலில் நாம் இங்கே எழுதுவோம் விற்பனை நிலை விற்பனை எவ்வளவு இருக்கும் எடுத்துக்காட்டாக 6 லட்சம் மற்றும் இந்த விற்பனைக்கு மொத்த செலவு எவ்வளவாக இருக்கும் எடுத்துக்காட்டாக நான்கு லட்சம் என அதனை குறிப்பிட விரும்புகிறேன் மொத்த செலவை நான் கூறுகிறேன் ஆனால் இந்த மொத்த செலவில் நம் 3 லட்சம் மாறி செலவு மற்றும் 1 லட்சம் நிலையான செலவு ஆகவே நாம் முதலில் பட்ஜெட் அறிக்கைகளில் வைக்கும் லாபம் 6 லட்சம் விற்பனை குறைவான மாறி செலவு என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் மாறி செலவு எவ்வளவு நாம் ஏற்கனவே மதிப்பிட்டுள்ளோம் இது 3 லட்சமாக இருக்க வேண்டும் அதாவது மொத்த விற்பனையின் விலையை நாம் கழிக்கிறோம் எனவே விற்பனை கழித்தல் மாறி செலவு என்பது பங்களிப்பு என அழைக்கப்படுகிறது இந்த விஷயத்தில் பங்களிப்பு எவ்வளவு 3 லட்சம் 6 கழித்தல் 3 லச்சம் என்பது 3 லட்சம் இப்போது இந்த பங்களிப்பிலிருந்து நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்வோம் அதை இப்போது நிலையான செலவு குறைந்த நிலையான செலவு என்று அழைப்பீர்கள் இந்த நிலையான செலவு எவ்வளவு 1 லட்சம் இப்போது இது இயக்க லாபம் என்று அழைக்கப்படும் எனவே இங்கே இயக்க லாபம் என்ன 2 லட்சம் இந்த லாபத்தை ஒரே நேரத்தில் எப்படி கண்டுபிடிக்க முடியும் நமது மொத்த விற்பனை 6 லட்சம் நமது மொத்த செலவு 4 லட்சம் மற்றும் நமது லாபம் இரண்டு லட்சம் ஆகும் ஏனெனில் விற்பனையின் அளவு செயல்திறன் நிலை மாறும்போது நாம் இதை செய்ய மாட்டோம் செலவின் ஒரு கூறு மாறக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட செலவின் மற்ற கூறு மொத்தமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை ஒரு அலகிற்கு நிலையான செலவு மாற்றங்களுக்கு மாறி செலவு ஒரே மாதிரியாக இருக்கிறது ஆனால் மொத்த நிலையான செலவில் மாறி செலவு மாற்றங்கள் உள்ளது எனவே இரண்டு செலவின உறவு நேர்மறையானது மற்றும் தலைகீழ் ஆகும் இப்போது இந்த கணக்கில நீங்கள் இங்கே விற்பனை செயல்பாட்டு மாறுபாட்டைக் கணக்கிடுகிறீர்கள் ஆனால் நாம் இங்கு மொத்த விற்பனை செயல்பாட்டு மாறுபாட்டைச் செய்கிறோம் என்றால் விற்பனை 7 லட்சம் முதல் 6 லட்சம் வரை குறைந்துவிட்டால் ரூபாயில் உள்ள அலகுகளில் நம் உண்மையான விற்பனை 6 லட்சமாக இருக்கலாம் முதன்மை பட்ஜெட் விற்பனை பிரிவில் 6 ஆயிரம் அலகு கழித்தால் மாஸ்டர் பட்ஜெட் அலகுகள் 7000 ஆக இருந்தது எனவே இது 7 லட்சம் ஆகும் இது 7000 அலகுகள் உண்மையான மதிப்பு 6 ஆயிரம் அலகுகள் ஆகும் எனவே இதன் பொருள் உற்பத்தி 1000 அலகுகளால் குறைக்கப்படுகிறது இந்த கணக்கில் இப்போது ஒரு அலகிற்கு சந்தையில் பட்ஜெட்டை கணக்கிட வேண்டும் எனவே இந்த கணக்கில் ஒரு அலகிற்கு பட்ஜெட் செய்யப்பட்ட பங்களிப்பு விளிம்பை நீங்கள் கணக்கிட்டால் இந்த வழக்கிற்கான பங்களிப்பு இதுவாகும் மேலும் 7000 அலகிற்கான பங்களிப்பு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் 6000 அலகிற்கு இது 3 லட்சங்களாக வந்துள்ளது எனவே இதன் பொருள் செயல்பாட்டு மட்டத்தில் 7000 முதல் 6000 வரையுள்ள மாற்றம் ஆகும்

இதேபோல் செலவு மாறி செலவு குறைந்துவிட்டது மற்றும் நிலையான செலவு அப்படியே உள்ளது எனவே பங்களிப்பு என்பது ஒரு அலகிற்கான பங்களிப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் விற்பனை மட்டத்தின் இயக்கம் மாறுபடும் அதே விகிதத்தில் குறைக்க வேண்டும் எனவே பங்களிப்பு அடிப்படையில் விற்பனை கழித்தல் மாறி செலவு ஒரு அலகிற்கு வரவுசெலவு செய்யப்பட்ட பங்களிப்பு அளவு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அதாவது மாற்றமில்லாமல் இருக்கவேண்டும் இரண்டும் மாறக்கூடியவை என்பதால் விற்பனை அதிகரிக்கும் போது மாறி செலவும் அதிகரிக்கும் விற்பனை குறையும் போது மாறி செலவும் குறைகிறது ஆகவே ஒரு அலகிற்கு பங்களிப்பு அளவு ஒரே மாதிரியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏனெனில் விற்பனை செயல்திறன் குறையக்கூடும் அங்கு பங்களிப்பு மாறக்கூடாது அதேபோல் மாறி செலவு இருந்தால் மாறி செலவை மாற்றுவதும் கண்டிப்பாக அனுமதிக்கப்படக் கூடாது இப்போது இவை சில சுவாரஸ்யமான அறிக்கைகள் உண்மையில் பட்ஜெட்டின் உண்மையான திருத்தங்களின் பட்ஜெட்டின் உண்மையான பரவல் பிளேக்சிபிள் பட்ஜெட்டின் கருத்தை விரிவான வடிவத்தில் புரிந்து கொள்வதற்கான அறிக்கை நம்மிடம் உள்ளது மாதத்திற்கான மாஸ்டர் பட்ஜெட்டைப் பயன்படுத்தி ஜனவரி 31 2019 செயல்திறன் அறிக்கையை தயார்செய்தோம் செயல்திறன் அறிக்கைகள் மற்றும் பட்ஜெட்டுகள் அனைத்தும் முடிந்தவுடன் செயல்திறன் அறிக்கை தயாரிக்கப்படலாம் பின்னர் உண்மையான செயல்திறனுக்கு சென்று மாத இறுதியில் இரண்டையும் ஒப்பிடுவோம் எனவே இந்த கணக்கில் ஒரு ஸ்டாடிக் பட்ஜெட் நம்மிடம் உள்ளது நம்மிடம் மாஸ்டர் பட்ஜெட் உள்ளது இந்த தகவல் மாஸ்டர் பட்ஜெட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது உண்மையான செயல்திறன் என்றால் இந்த நெடுவரிசை உண்மையான செயல்திறன் இப்போது எத்தனை அலகுகளின் விற்பனைக்கு நாம் மாஸ்டர் பட்ஜெட் வைத்திருக்க வேண்டும் 9000 அலகுகள் மற்றும் உண்மையான செயல்திறன் 2000 அலகுகளால் செய்யப்படுகிறது இந்த மாறுபாடு 2000 என்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை அது இருக்கக்கூடும் விற்பனை மதிப்புகள் இந்த மட்டத்திலிருந்து இந்த நிலைக்கு வரக்கூடும் எனவே இதன் பொருள் ஓரளவுக்கு எதிர்மறை மாறுபாடு இருப்பதாகவும் அதாவது 262000 டாலர் மதிப்புள்ள எதிர்பார்க்கப்படும் செயல்திறன் எவ்வளவு குறைந்துவிட்டது 279000 மதிப்புள்ள டாலர்கள் இது 217000 மதிப்புள்ள டாலர்களாக குறைந்துள்ளது அதாவது எதிர்மறையான சாதகமற்ற மாறுபாடு 62000 டாலர்களாக உள்ளது இப்போது மாறி செலவுககளை இங்கே காண்க எடுத்துக்காட்டாக எதிர்பார்க்கப்பட்ட நிலை இதுவாகும் உண்மையான நிலை இதுவாகும் எனவே இப்போது நாம் இங்கே மாறுபாட்டைக் கண்டோம் எவ்வளவு மாறுபாடு வரப்போகிறது 37730 இது சாதகமானது ஏனென்றால் இது மாஸ்டர் பட்ஜெட் இதன் மிகவும் உண்மையான மதிப்பு 151270 மாறி உற்பத்தி செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளதால் இப்போது சாதகமான மாறுபாடு உள்ளது ஆனால் இது பற்றி நன்றாக உணர ஒன்றுமில்லை ஏனென்றால் இதன் மதிப்பு 189000 9000 அலகுகளின் செயல்திறன் மட்டம் 7000 ஆக இருந்தது அது கீழே வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனவே அது கீழே வந்துவிட்டது அதில் சிறப்பு எதுவும் இல்லை ஏனெனில் போக்குவரத்துக்கு செலவு 5400 முதல் 5000 வரை குறைந்துஎனவே எதிர்பார்க்கப்படும் சாதகமான மாறுபாடு 400 ஆகும் நிர்வாகச் செலவுகள் இப்போது 1800 ஆக எதிர்பார்க்கப்பட்டது இப்போது நம் நிர்வாகச் செலவுகள் அதிகரித்துள்ளன நமது செயல்திறன் குறைந்து வருகிறது விற்பனை குறைந்து வருகிறது ஆனால் உண்மையானது அதிகரித்து வருகிறது எனவே இதன் பொருள் இப்போது சாதகமற்ற மாறுபாட்டைக் கூறுவோம் 200 டாலர்கள் அல்லது 200 ரூபாய் இது ஒரு மொத்தமாக பார்க்கவேண்டிய மாறி செலவுகள் இப்போது சாதகமான மாறுபாடு உள்ளது என்பதை ஓரளவு பார்க்கிறோம் இந்த விஷயத்தில் இந்த சாதகமான மாறுபாட்டை 37930 ஆகக் காண்போம் இப்போது விற்பனை நிலை 2000 அலகுளாக குறையும் போது மாறி செலவின் மறுபாடானது 2000 ஆக அதே அளவு எதிர்பார்க்கப்பட்டது அல்லது உண்மையில் நாம் அங்கு அடைந்தது வணிக செலவைக் குறைப்பது என்பது இதற்கு விகிதாசாரத்தில் ஆகும் முதல் கேள்வி கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் இறுதியாக சாதகமற்றதாகிவிட்டது என்பதே ஒரு காரணம் என்னவென்றால் இது சாதகமற்றதாகிவிட்டது ஏனென்றால் நாம் 9000 இல் திட்டமிடும்போது உண்மையில் 7000 ஆகும்அதனால்தான் பங்களிப்பு அளவு 24070 ஆகக் குறைந்துவிட்டது இது சாதகமற்றது ஆனால் அது இருக்க வேண்டும் ஏனென்றால் 9000 அலகுகளில் விற்பனை செய்யப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் சந்தையில் நாம் 7000 அலகுகள் விற்கப்போகிறோம் எனவே இது பெரிய விஷயமல்ல பின்னர் சரிசெய்தல் செலவுகள் இப்போது சரிசெய்தல் செலவுகள் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுவதில்லை நீங்கள் உற்பத்தி செய்கிற 9000 அலகுகளை விற்கிறீர்கள் அல்லது 7000 அலகுகளை ஒரு குறிப்பிட்ட அளவிலான உற்பத்திக்கு விற்கிறீர்கள் மற்றும் விற்பனை நிர்ணய செலவுகள் மாறாது இந்த விஷயத்தில் உற்பத்தி செலவுகள் 37000 என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மிகவும் ஆபத்தான மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் உங்கள் விற்பனை நிலை 9000 முதல் 7000 வரை குறைந்துள்ளது அங்கு நிலையான உற்பத்தி செலவுகள் 300 அதிகரித்துள்ளன அதாவது 300 எதிர்மறை மாறுபாடு மிகவும் முக்கியமான விஷயம் நிலையான விற்பனை அல்லது நிர்வாக செலவுகள் 33000 ஆக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது உண்மையில் இது 33000 ஆகும் 9000 மற்றும் 7000 செயல்திறன்களில் நிலையான செலவுகள் மாறப்போவதில்லை எனவே நிலையான செலவு குறையும் என்று நாம் எதிர்பார்க்க மாட்டோம் ஆனால் இந்த விஷயத்தில் நிகழ்ந்த நிலையான செலவு அதிகரிக்கும் இறுதியில் இயக்க வருமானம் அல்லது நட்டம் இங்கே 7000 அலகுகள் என்று கூறலாம் அதிகரித்த மாறி செலவு அல்லது அதே விகிதத்தில் மாறி செலவைக் குறைப்பது உங்கள் இயக்க வருமானம் ஒரு நட்டம் மற்றும் இழப்பாகிவிட்டது நீங்கள் இங்கே பார்ப்பது மொத்த செலவுகள் விற்பனையின் அளவு 9000 முதல் 7000 வரை 11570 ஆக குறைந்துவிட்டால் இயக்க வருமானம் ஒரு இழப்பாகிவிட்டது இங்கு நாம் பார்த்தால் ஒட்டுமொத்த மாறுபாடு சாதகமாகிவிட்டது ஏனெனில் செயல்பாட்டு மட்டத்தை 24370 ஆக மாற்றியயதுதான் காரணம் இப்போது இந்த நட்டம் வந்துவிட்டது அல்லது இங்கே காணப்படுவது இரண்டு காரணங்கள் என்னவென்றால் நீங்கள் 9000 அலகுகளுக்கு திட்டமிட்டபோது உங்கள் செயல்திறன் 7000 அலகுகளாக குறைந்தது செலவுகள் ஒரே மாதிரியாக இருக்கின்றன ஒரு சந்தர்ப்பத்தில் அவை நீடிக்கவில்லை அதே போல் மேலே சென்றன எனவே இது இழப்புக்கான ஒரு காரணம் ஏனெனில் இயல்பாகவே செயல்திறன் அளவு குறையும் போது சரிசெய்தல் செலவு ஒருபோதும் விகிதாசாரமாகக் குறைக்கப்படாது உங்கள் லாபம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது எதிர்பார்க்கப்படும் லாபம் இழப்பாக மாற்றப்படும் ஒரு காரணம் தெளிவாகிவிட்டது அதை நாம் செய்ய முடியும் ஆனால் இங்கே இரண்டாவது ஆபத்தான உண்மை என்னவென்றால் உங்கள் மாறி செலவும் விகிதாசார அளவில் வரவில்லை மாறி செலவும் விகிதாசாரமாக வரவில்லை என்பதுதான் இங்கே கவலைக்கு காரணம் விற்பனையின் அளவு குறைந்து கொண்டே வந்தால் ஒரு அலகிற்கான பங்களிப்பை ஒரே மாதிரியாக வைத்திருக்க நான் முன்பே கூறினேன் மாறுபாடுகள் சாதகமாக இருந்தாலும் அதே விகிதத்தில் இல்லை எனில் விகிதாச்சாரத்தில் வழக்குகளுக்கு வர வேண்டும் மொத்த நிர்வாகச் செலவுகள் ஒரு வழக்கு என்றால் அவை கீழே செல்லவில்லை மாறாக அதிகரித்துள்ளன எனவே 200 டாலர்களின் எதிர்மறை மாறுபாடு இங்கே காணப்படுகிறது எனவே செயல்திறனின் நிலை குறைந்து வருகிறது விற்பனை குறைந்து வருகிறது உங்கள் நிலையான செலவுகள் ஒரே மாதிரியானவை மற்றும் மிகச் சிறந்த செலவுகள் அதே விகிதத்தில் வராமல் இருப்பது கவலைக்குரியது மற்றும் அவை மாறுபாடுகளுக்கு காரணமாகின்றன இது எளிய வழிமுறையாகும் இது மாஸ்டர் பட்ஜெட்டிற்கும் உண்மையான செயல்திறனுக்கும் இடையிலான பகுப்பாய்வு இது ஸ்டாடிக் பட்ஜெட் அல்லது ஸ்டாடிக் பட்ஜெட்டின் குறைபாடுகள் ஆகும் எனவே நீங்கள் ஆரஞ்சு பழங்களை ஆப்பிளுடன் ஒப்பிடுகிறீர்கள் என்பதைக் கண்டறியலாம் இது ஆரஞ்சு இது ஆப்பிள் எனவே இதன் பொருள் இது ஆப்பிள் அல்லது இது ஆரஞ்சு எனவே நீங்கள் 9000 ஐ 7000 உடன் ஒப்பிட முடியாது இதற்கு உங்களுக்கு மீண்டும் 7000 ஆக இருக்க வேண்டும் இதன் பொருள் உங்களிடம் 9000 பட்ஜெட் இருக்குமேயானால் உண்மையான செயல்திறன் 7000 உங்களிடம் 700 0இற்கான பட்ஜெட் இருக்கவேண்டும்நீங்கள் அதனை கண்டுபிடித்தால் தயாரிக்க தேவையில்லை நீங்கள் வைத்திருருப்பதால் ஒரு பிளேக்சிபிள் பட்ஜெட் முறையைப் பின்பற்றுகிறோம் ஆனால் உங்களிடம் இல்லையென்றால் நீங்கள் தயார் செய்ய வேண்டும் ஒப்பிடும் நேரத்தில் தயாரிப்பது பல சிக்கல்களை உருவாக்கும் எனவே இது ஒரு அடிப்படை வரம்பாகும் இது ஸ்டாடிக் பட்ஜெட் மாஸ்டர் பட்ஜெட்டின் முக்கிய வரம்பு என்று நான் உங்களுக்கு விளக்கினேன் இது நெகிழ்வான வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிப்பதன் மூலம் செய்ய முடியும் எனவே பிளேக்சிபிள் பட்ஜெட்டுகள் என்ன மேலும் இந்த சிக்கலை நீக்க அவை எவ்வாறு நமக்கு உதவுகின்றன மேலும் நிலையான வரவு செலவுத் திட்டங்களின் குறைபாடுகள் என்ன என்பதை அடுத்த வகுப்பில் நான் உங்களுடன் விவாதிக்கிறேன் மிக்க நன்றி